எனவே லோடு பிரிகுவென்ஸி கண்ட்ரோல் என்ற அடுத்த தலைப்புக்கு வரவேற்கிறேன் அதாவது கேள்வி என்னவென்றால் லோடு பிரிகுவென்ஸி கண்ட்ரோல் கட்டுப்பாட்டு நீக்கத்தின் காரணமாக சில விஷயங்கள் மாற்றப்பட்டது ஆனால் இந்த அனைத்து பகுப்பாய்வுகளையும் வழக்கமான சூழ்நிலையில் மட்டுமே செய்த பிறகு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கட்டுப்பாடு நீக்குவது பற்றி நான் உங்களுக்கு வழங்குகிறேன் அதில் உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கும் எனவே இங்கே ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி சிஸ்டம் என்பது பொதுவாக விரும்பிய ஒப்பரேட்டிங் லெவலில் பராமரிக்கப்பட வேண்டிய பவர் அமைப்பு இது ஒரு பிரிகுவென்ஸி பெயரளவு முறை சிஸ்டம் ஆகும் அதாவது இது 50 அல்லது 60 ஹெர்ட்ஸ் அமைப்பில் செயல்படும் அங்கேயே அதன் வோல்ட்டேஜ் ப்ரொபைலில் நீங்கள் இயக்க வேண்டும் மற்றும் உங்களுக்கு லோடு ப்லொவ் உள்ளமைவு தெரிந்திருக்க வேண்டும் எனவே இது பெயரளவிலான நிலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த பிரிகுவென்ஸி சிஸ்டம் ன் கட்டுப்படுத்தக்கூடிய சோர்ஸ் ஆதாரங்களில் உருவாக்கப்படும் ரியல் மற்றும் ரியாக்ட்டிவ் பவர் ன் நெருக்கமான கட்டுப்பாட்டின் மூலம் நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் ரியல் மற்றும் ரியாக்ட்டிவ் பவர் இரண்டையும் கண்ட்ரோலில் வேண்டும் ஆனால் பிரிகுவென்ஸி வழக்கில் அது ஒரு ரியல் பவர் ஆகும் எனவே இங்குள்ள பவர் சிஸ்டம் என்பது ஒரு பெரிய நெட்வொர்க் மற்றும் சில பவர் சிஸ்டம் ஒரு பவர் சிஸ்டம் குரூப் மற்றொரு பவர் சிஸ்டம் குரூப் உடன் இணைக்கப்பட்டுள்ளது அல்லது ஒரு பவர் சிஸ்டம் மற்றொரு பவர் சிஸ்டம் உடன் இணைக்கப்பட்ட அமைப்பு ஆகும் அல்லது சில நேரங்களில் பவர் சிஸ்டம் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட வழியில் இயங்கும் எனவே வெவ்வேறு பதிப்புகள் உள்ளன எனவே சாதாரண இயக்க நிலைமைகளின் கீழ் உங்கள் பெயரளவிலான பிரிகுவென்ஸியை பராமரிக்க வேண்டும் எனவே லோடு மாறுபாட்டிற்கு பொருத்தமான ஜெனெரேஷன் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அதாவது லோடு ல் மாற்றம் இருக்கும்போது லோடு அதிகரிக்கும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே மின்சாரம் உண்மையில் லோடை பின்தொடர்கிறது எனவே இது ஒரு பாலோவிங் லோடு அதனால் லோடு அதிகரிக்கும் போது திடீரென மின் தேவை 100 மெகாவாட் அதிகரித்துள்ளது அது ஒரு யூகமாக இருந்தாலும் ஜெனரேட்டர்கள் ஒரு வெப்ப அலகு என்றால் ஜெனரேட்டர் பற்றாக்குறை காரணமாக 100 மெகாவாட் மின்சாரம் உடனடியாக உருவாக்க முடியாது சிறிது நேரம் எடுக்கும் அதாவது ஜெனரேட்டர்க்கும் லோடுக்கும் இடையில் சில நிலையற்ற ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகின்றன எனவே அதற்கேற்ப ஜெனரேட்டர் மெதுவாக லோடை எடுக்கும் எனவே லோடை உண்மையில் லோடை துரத்துகிறது சில சமயங்களில் ஜெனரேட்டர் லோடை பின்பற்றுவதைத் பாலோவிங் லோடு என்று அழைக்கிறோம் எனவே பெயரளவிலான நிலைகளில் லோடு மாறுபாட்டோடு பொருந்தும் வகையில் ஜெனரேட்டர் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் இந்த பெயரளவிலான நிலையை நீங்கள் யாக பராமரிக்க விரும்பினால் இயற்கையாகவே அந்த ஜெனரேட்டர் மற்றும் லோடு பொருந்த வேண்டும் அப்படி இல்லையென்றால் அது சில வழிகளில் பெறப்படும் டிபார்சர் சிஸ்டம் பிரிகுவென்ஸியை பின்னர் பார்ப்போம் லோடு தொடர்ந்து மாறுகிறது ஏனென்றால் அந்த பவர் ஸிஸ்டெமில் அந்த லோடு தொடர்ந்து மாறும் நான் சுவிட்ச் ஆஃப் செய்வேன் அல்லது சுவிட்ச்ஆன் செய்வேன் ஆனால் நாம் இங்கே எந்த கணக்கீடுகளையும் கருத்தில் கொள்ளவில்லை நாம் சாதாரண இயக்க நிலைமைகளை கருத்தில் கொள்கிறோம் அடிக்கடி மாறும் லோடை கட்டுப்படுத்தும் போது எப்போது வேண்டுமானாலும் லோடு மாற்றம் ஏற்படும் அதனால் சில பொருத்தமின்மை ஏற்படும் எனவே உங்கள் ஜெனெரேஷன் அதிகரிக்கும் அல்லது குறைக்கும் முறையை பார்க்க வேண்டும் எனவே சிக்னல் யாக செல்லும் ஏனென்றால் உங்களிடம் வேகத்தை நிர்வகிக்கும் அமைப்பு யாக உள்ளது அதன்படி நீங்கள் ஜெனெரேஷனை செய்ய வேண்டும் எனவே அதனால்தான் கட்டுப்பாட்டு தூண்டுதல்களுக்குப் பதிலளிப்பது பின்னர் லோடு மற்றும் ஜெனெரேஷனின் சமநிலையற்ற வேகத்துடன் அல்லது பிரிகுவென்ஸி மாறுபாட்டில் பிரதிபலிக்கிறது ரியல் பவர் அதிகரித்தால் பிரிகுவென்ஸி குறையும் வேகத்தையும் குறைக்கும் ஏனெனில் உங்கள் பவர் சிஸ்டம் அமைப்பானது ஜெனெரேட்டர் மற்றும் டர்பைனை ஒன்றாக இணைந்து உருவாக்கப்பட்டது எனவே ரியல் பவர் மாறினால் ரியல் பவர் லோடு அதிகரிக்கிறது பிரிகுவென்ஸி குறையும் வேகத்தில் குறைவு ஏற்படும் எனவே அந்த டர்பைன் ஜெனரேட்டர் சிஸ்டத்தின் வேகத்தில் குறைவு மற்றும் லோடு குறைந்தால் பிரிகுவென்ஸி அல்லது டர்பைன் ஜெனரேட்டர் சிஸ்டத்தின் வேகம் அதிகரிக்கும் ஏனெனில் டர்பைனும் ஜெனரேட்டரும் ஒன்றாக இணைந்துள்ளன இப்போது லோடு யாக அதிகரித்தால் பிரிகுவென்ஸி குறையும் என்பது நீங்கள் பதிலளிக்க வேண்டியத மிகவும் சுவாரஸ்யமான கேள்வி அதாவது இயந்திரம் 50 ஹெர்ட்ஸில் வேகத்தில் இயங்குகிறது என்று வைத்துக்கொள்வோம் அதன் ஜெனரேட்டர் வேகம் உங்கள் பவர் நிலையத்தில் 3000 RPM பவர் நிலையம் மற்றும் டர்பைன் ஜெனரேட்டர் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ள ஒரு பெரிய மாஸ் இப்போது லோடு அதிகரித்தால் எல்லா இயந்திரங்களும் ஒத்திசைவை இழக்காது ஆனால் லோடு அதிகரித்ததால் வேகம் குறையும் லோடு என்றால் லோடு குறைந்தால் வேகம் அதிகரிக்கிறது அது ஏன் நடக்கிறது இது உங்களுக்கு ஒரு தொழில்நுட்பக் காரணம் என்ன இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி என்னவென்றால் லோடு அதிகரித்தால் வேகம் குறைகிறது அதாவது ஜெனரேட்டர் டர்பைன் மாஸ் 3000 rpm வேகத்தில் சுழன்றால் இயக்க ஆற்றலை இழக்கும் அந்த இயக்க ஆற்றல் எங்கே செல்கிறது என்பது என் கேள்வி எனவே இதுவே இரண்டாவது கேள்வி எனவே முதல் கேள்வி லோடு மாற்றம் இருந்தால் வேகம் அல்லது பிரிகுவென்ஸியில் மாற்றம் இருக்கும் எனவே இது ஏன் நிகழ்கிறது மற்றும் இரண்டாவது கேள்வி என்னவென்றால் உங்கள் லோடு அதிகரித்தால் வேகம் குறையும் லோடு குறைந்தால் வேகம் அதிகரிக்கும் ஆனால் எனது கேள்விக்கு லோடு குறைந்தால் வேகம் குறையும் என்று நீங்கள் பதிலளிக்கலாம் அதாவது டர்பைன் ஜெனரேட்டர் மாஸ் வேகம் யாக குறைகிறது ஏனெனில் பிரிகுவென்ஸி குறைகிறது எனவே இயக்க ஆற்றல் இழப்பு ஏற்படும் ஏனென்றால் ஜெனரேட்டர் மற்றும் டர்பைன் ஒரு பெரிய மாஸ் அந்த இயக்க ஆற்றல் செல்லும் இடத்தில் நீல நிறத்தில மறைந்துவிட முடியாது எனவே இது ஒரு இயற்பியல் வகை கேள்வி ஆனால் நீங்கள் இதற்கு பதிலளிக்க வேண்டும் எனவே இந்த பதிலுடன் எனக்கு மின்னஞ்சலில் அனுப்பினால் அது யாக இருந்தால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இல்லையெனில் நான் உங்களைச் செய்வேன் நிலையற்ற சமநிலையின்மை அல்லது நான் சொன்னதற்கு இடையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது ஜெனெரேஷன் மற்றும் சுமைகளுக்கும் இடையில் நீங்கள் ஒரு நிலையற்ற ஏற்றத்தாழ்வு இருக்கும் சுமை அதிகரித்தால் அது ஜெனெரேஷனில் மாற்றமாக அமையும் இதுவே இவற்றிக்கிடையேயான வேறுபாடு எனவே இடையூறு என்பது மிகச் சிறியதாக இருக்கும்போது பொருத்தமின்மையுடன் இருக்கும் ரியல் பவர் சமநிலையில் உள்ள ஒரு சிஸ்டம் பிரிகுவென்ஸி மற்றும் லோடு ஓட்டத்தை பாதிக்கிறது கிட்டத்தட்ட அதே விஷயம் ஆனால் பஸ் வோல்ட்டேஜ் மெக்னிட்யூடு பாதிக்கப்படாது எனவே ரியல் பவரில் சிறிய மாற்றம் இருந்தால் அது வோல்ட்டேஜ் ஆங்கிளை பாதிக்கும் அதாவது பிரிகுவென்ஸி அல்லது வேகம் அதாவது ஒமேகா ஆனால் பஸ் வோல்டேஜ் மெக்னிட்யூடு சிஸ்டம் பாதிக்காமல் விட்டுவிடுகிறது மற்றும் துண்டிக்கப்படுகிறது இதேபோல் ரியாக்டிவ் பவர் சமநிலையில் பொருந்தாத நிலையில் மாற்றம் ஏற்பட்டால் பஸ் வோல்ட்டேஜ் மெக்னிட்யூடை பாதிக்கும் ஆனால் பிரிகுவென்ஸி சிஸ்டெம் பாதிக்கப்படாது இந்த இரண்டு விஷயங்களும் பிரிக்கப்படுகின்றன அதாவது ரியல் பவர் பிரிகுவென்ஸி கட்டுப்பாடு மற்றும் ரியாக்டிவ் பவர் வோல்ட்டேஜ் கட்டுப்பாடு அவை யாக பிரிக்கப்படுகின்றன எனவே நாம் ரியல் பவர் பிரிகுவென்ஸி P f கட்டுப்பாடு என்று அழைக்கிறோம் மற்றும் ரியாக்டிவ் பவர் வோல்ட்டேஜ் Q v கட்டுப்பாடு என்று அழைக்கிறோம் அனைத்து பிரச்சனை நோக்கங்களுக்காகவும் இங்குள்ள சிக்கல்கள் மற்றும் கட்டுப்பாட்டு சிக்கல்கள் இரண்டாக எழுதப்பட்டுள்ளது எனவே எந்த பவர் சிஸ்டம் அமைப்பிலும் சிறந்த சிஸ்டம் பிரிகுவென்ஸி ஸ்பீட் கவர்னிங் சிஸ்டம் மூலம் ஆரம்பத்தில் பெறப்பட்டது மற்றும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட பவர் சிஸ்டம் ஆகும் ஒரு பகுதியில் லோடு மாற்றங்களைப் பொருட்படுத்தாமல் டை லைன் பவர் ப்லொவ் அட்டவணை அளவில் பராமரிப்பது விரும்பத்தக்கது இதனை பிற்பகுதியில் பார்ப்போம் எங்களிடம் ஒரு பவர் சிஸ்டம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் பகுதி 1 மற்றும் பகுதி 2 பின்னர் வரும் என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரு பவர் சிஸ்டம் இது 3 வது கட்ட டை கோடு மூலம் சேகரிக்கப்படுகிறது நிச்சயமாக இது உங்கள் பகுதி 2 மற்றும் இது உண்மையில் டை லைன் என்பது 3 வது கட்ட டை லைன் அதாவது இந்த இரண்டு பவர்களும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டிருப்பதால் நீங்கள் டை லைன் என்று அழைக்கிறோம் எனவே இங்கே 3 வது கட்ட லைன் வோல்ட்டேஜ் மெக்னிட்யூடு〖V〗 1 V 2∠δ 2 V 1∠δ 1 மற்றும் டை லைன் பவர் பாய்கிறது இது ஒன்று இது இரண்டு எனவே பவர் P டை 12 மற்றும் இங்கே லோடு மற்றும் ஜெனெரேஷன் இருக்கிறது இது இதிலிருந்து வரும் ஜெனெரேஷன் இந்த டை பவர்க்கு சமமான மற்றும் இந்த லோடு ஒரு ஸ்செமாட்டிக் வரைபடம் மொத்த லோடு இப்படி காட்டும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது ஸ்செமாட்டிக் வரைபடம் அதாவது இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இந்த திசையில் இருந்து பவர் பாய்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது இந்த பகுதிக்கு உண்மையில் சில தொடர்பு உள்ளது பவர் சிஸ்டமில் இருந்து குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் பவர் வாங்கலாம் நாம் அதன் வரையறைக்கு வருவோம் இந்த குறிப்பிட்ட பவர் சிஸ்டம் இந்த பவர் சிஸ்டமிலிருந்து வாங்க முடியும் போதுமான பவர் இருந்தால் சுழலும் ரிசர்வ் கெபாசிட்டி என்று அழைக்கிறோம் எனவே கேள்வி என்னவென்றால் இந்த நேரத்தில் நீங்கள் பவரை ஈர்ப்பீர்கள் எனவே இது Ptie ரியல் பவரை மட்டுமே காட்டுகிறது ஏனெனில் எங்கள் குறிக்கோள் ரியல் பவராக இருக்கும் ரியாக்டிவ் பவர் இந்த பாடத்திட்டத்தில் இல்லை அதாவது இங்கு Pg என்பது ஜெனெரேஷன் Pg என்பது P டை 12 க்கு சமமாக மற்றும் லோடின் கூடுதல் ஆகும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காண்டாக்ட் 150 மெகாவாட் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த பவர் ஸிஸ்டெமில் இருந்து 150 மெகாவாட் பவர் எடுக்கும் எனவே அதனால் தான் டை லைன் பவர் பிலௌவை லோடு மாற்றங்களைப் பொருட்படுத்தாமல் சமநிலை செய்ய பராமரிப்பது விரும்பத்தக்கது இரு பக்க சுமைகளும் இங்கே உள்ளன இந்த பக்கத்தில் எந்த சுமை மாறினாலும் அல்லது 150 மெகாவாட் ஈர்க்க தொடர்பு கொண்டாலும் அது பராமரிக்க வேண்டும் இதைச் செய்ய பிரதான வால்வு அல்லது ஹைட்ரோகேட்டின் செயல்பாட்டை தானாகவே கையாள வேண்டியது அவசியம் ஸ்டீம் வால்வு அல்லது ஹைட்ரோகேட்டைத் திறந்தால் அதிக நீராவி இன்புட் இருக்கும் நீங்கள் அதை மூடிவிட குறைந்த நீராவி அல்லது ஹைட்ரோகேட்ஸை திறந்தால் டர்பைனில் குறைவான நீர் இன்புட் இருக்கும் பொருத்தமான கட்டுப்பாட்டு உத்திக்கு ஏற்ப வேகம் குறைகிறதா அதிகரிக்கிறதா அதன்படி அது சிக்னலைப் பெறும் மற்றும் அந்த வால்வின் படி மூடப்படும் அல்லது திறக்கும் அல்லது ஹைட்ரோ பவர் ஆலைக்கான ஹைட்ரோ கேட்ஸ் அது திறக்கும் அல்லது மூடும் பவர் ஜெனரேட்டரின் வெளியீடு மூலம் ரியல் பவரை கட்டுப்படுத்துகிறது இந்த வழியில் மின்சார ஜெனரேட்டரின் மின்சார வெளியீடு நிச்சயமாக கட்டுப்படுத்தப்படும் ஆனால் இந்த பாடத்திட்டத்தில் ஹைட்ரோ டர்பைனை வெப்பமாக மட்டுமே கருத்தில் கொள்ள எனக்கு எந்த எண்ணமும் இல்லை ஆனால் உண்மையில் ஹைட்ரோ டர்பைன் தொடர்பாக ஒன்று அல்லது இரண்டு விஷயங்கள் உள்ளது அவை ஹைட்ரோ டர்பைன் உங்களுக்கு ரெசெர்வோய்ர் உள்ளது அதாவது அணை உள்ளது மேலும் தண்ணீர் டர்பைன் மூலமாக பென்ஸ்டாக்கிற்கு பயணிக்கிறது ஹைட்ரோ டர்பைன் பற்றி நாம் உண்மையில் அங்கு விவாதிக்க மாட்டோம் ஆனால் ஹைட்ரோ டர்பைன் கவர்னர் உண்மையில் நேரத்தை வீணாக்கும் கவர்னர் ஒரு ஒருங்கிணைந்த டெரிவேடிவ் கவர்னர் தண்ணீர் டர்பைன் மூலமாக பென்ஸ்டாக்கிற்கு பயணிப்பது இங்கே விஷயமல்ல லோடு அதிகரித்துள்ளது என்று வைத்துக் கொண்டால் லோடு அந்த உயர்ந்ததை அதிகரித்தவுடன் ஹைட்ரோ கேட் திறக்கப்பட வேண்டிய சிக்னலாக இருந்தது மேலும் இந்த ஹைட்ரோ கேட் திறக்கப்பட்டவுடன் டர்பைனாகப் பயணிப்பதற்குப் பதிலாக உடனடியாக தண்ணீர் திறக்கும் பென்ஸ்டாக்கிற்குள் உருவாக்கப்பட்ட பின்புற வீட்டில் மற்றும் தண்ணீர் இருக்கும் ஆறுகளில் தண்ணீர் ஓடும் அதாவது ஆரம்பத்தில் நீர்மின் நிலையத்திற்கு என்ன நடந்தது என்றால் ஆரம்பத்தில் லோடு அதிகரித்ததால் ஜெனெரேஷன் சில இயக்கங்களுக்கு குறைகிறது அதன் பிறகு அது நீர் வாயில் என்று அழைக்கப்படுகிறது தண்ணீர் கீழே வருவதற்கு பதிலாக மீண்டும் பின்னோக்கி பயணிக்கும் எனவே இது உண்மையில் நீர் ஹேம்மர் விளைவு என்று அழைக்கப்படுகிறது நாம் எப்பொழுது ஹைட்ரோ டர்பைன் மாடலை கருத்தில் கொள்கிறோமோ அப்போதே அது உண்மையில் டான் ஹைபர்போலிக் செயல்பாட்டில் உள்ளது ஆனால் நாங்கள் அதை பர்ஸ்ட் ஆர்டர் ட்ரான்ஸ்போர்ம் செயல்பாடாக மாற்றுகிறோம் ஆனால் நீங்கள் ஹைட்ரோ டர்பைனுக்கான சிமுலேஷன் செய்தால் ஆரம்பத்தில் ஜெனெரேஷன் எதிர்மறையாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் தெர்மல் பவர் ஸ்டேஷன் நடக்காது உண்மையில் அது ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் கு நடக்கும் உண்மையில் அது ஒரு யூகத்திற்கு ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் ல் லோடு தேவை அதிகரித்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் தெர்மல் பவர் ஸ்டேஷன் அழைப்பதை விட ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் விரைவாக லோடு தேவையை பூர்த்தி செய்யகிறது ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் நிலையம் மற்றும் உங்கள் நீராவி மின் நிலையம் போன்ற கடுமையானது அல்ல ஏனெனில் நீராவி மின் நிலையத்தில் நீங்கள் பல பல பகுதிகளை வைத்திருக்கிறீர்கள் ஆனால் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் விஷயத்தில் மிக வேகமாக 10 மெகாவாட் சுமை அதிகரித்தது மற்றும் அது மிக விரைவாக தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அதேசமயம் நீராவி வால்வின் விஷயத்தில் அது முடியாது ஏனென்றால் நீங்கள் அந்த அனல் மின் நிலையம் அல்லது நீராவி டர்பைன்வலது ரீஹீட் செய்ய விரும்பினால் அல்லது வெப்ப வகை டர்பைன் இருந்தால் அது சில வினாடிகளில் 100 மெகாவாட்டை உருவாக்கும் அது சாத்தியமில்லை அதற்கு சில வரம்புகள் இருக்கும் அல்லது அதற்கு மாறிலி இருக்கும் எனவே இது ஒரு இயந்திரம் என்றாலும் அதற்கு சில உடல் வரம்புகள் உள்ளன எனவே அது ஹைட்ரோவைப் போல வேகமாக சக்தியை உருவாக்க முடியாது எனவே இவை சில வேறுபாடுகள் அதனால்தான் நீங்கள் அனைத்து அதிர்வெண் பராமரிக்கப்படும் டை பவர் அட்டவணையை பராமரிக்க நீங்கள் சில கட்டுப்பாட்டு பொறிமுறையைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே என்று அழைக்கப்படும் பிரச்சனை மின்சார ஜெனரேட்டர்களின் உண்மையான சக்தி வெளியீட்டை இந்த வழியில் கட்டுப்படுத்தும் பிரச்சனை சுமை அதிர்வெண் கட்டுப்பாடு அல்லது தானியங்கி உற்பத்தி கட்டுப்பாடு என அழைக்கப்படுகிறது எனவே தொடக்கத்தில் நான் சொன்னேன் தானியங்கி தலைமுறை கட்டுப்பாடு என்றால் நூறு மெகாவாட் சுமை தேவை அதிகரித்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம் உங்களிடம் 5 யூனிட்டுகள் உள்ளன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் 5 யூனிட்களில் உங்கள் பொருளாதார எரிபொருள் செலவு சிக்கனமாக இருக்கும் குறைந்தபட்சம் 5 ஜெனரேட்டர்கள் வெவ்வேறு எரிபொருள் செலவு பண்புகளைக் கொண்டிருக்கலாம் மற்றும் 100 மெகாவாட் மின்சக்தி உருவாக்கம் என்பதை நாம் காணலாம் ஒரு ஜெனரேட்டர் பத்தொன்பது மெகாவாட் கொடுக்க முடியும் என்று வைத்துக்கொள்வோம் இது சமமான பகிர்வுக்கு பதிலாக மற்றொன்று 23 மெகாவாட் ஆக இருக்கலாம் எனவே அந்த வகையில் நீங்கள் அதற்கேற்ப அதன் ஜெனரேட்டருக்கு சிக்னலை அனுப்புவதைக் காண்பீர்கள் அதாவது இது உங்கள் மொத்தமாக 100 மெகாவாட் மின்சக்தியை உருவாக்கும் எனவே அது எகனாமிக் சுமை அனுப்புதல் இப்போது இரண்டாவது விஷயம் அடிப்படை ஜெனரேட்டர் கட்டுப்பாட்டு வளையம் எனவே ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட பவர் சிஸ்டம் சுமை அதிர்வெண் கட்டுப்பாட்டில் அல்லது தானியங்கி வோல்ட் மற்றும் தானியங்கி மின்னழுத்த சீராக்கி உபகரணங்கள் ஒவ்வொரு ஜெனரேட்டருக்கும் யாக நிறுவப்பட்டுள்ளன எனவே படம் ஒன்று எல்எஃப்சி லூப் மற்றும் ஏவிஆர் லூப்பின் திட்ட வரைபடத்தை காணலாம் எனவே இது படம் நீராவி மின் நிலையம் என்று வைத்துக்கொள்வோம் வால்வு கட்டுப்பாட்டு பொறிமுறையைக் காட்டுகிறது வால்வு கட்டுப்பாட்டு பொறிமுறையின் 2 3 நிலைகள் இருக்கலாம் ஆனால் இங்கே அது இங்கே யாக காட்டப்படவில்லை எனவே அது ஒரு ஹைட்ரோவாக இருந்தால் அது ஹைட்ரோ கேட் திறக்கும் இது ஒரு நீராவி இப்போது சாப்ட் ஜெனரேட்டர் தண்டு வலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இது ஜெனரேட்டர் மற்றும் இது 3 கட்ட வரிசை எனவே சிறிய மாற்றங்களை ΔP g அல்லது ΔQ g எதுவாக இருந்தாலும் எனவே ΔP gjΔQ g தலைமுறை மாற்றங்கள் இருக்கும் அது சொல்லும் அதிர்வெண் சென்சார் உள்ளது டை லைன் பவர் கூட அளவிடப்படும் இது ΔF டை லைன் பவர் அளவீடு மற்றும் LFC கட்டுப்படுத்தி இங்கே வெளியீட்டு சமிக்ஞை ΔP C ஆக இருக்கும் இது வால்வு திறக்கப்படுமா அல்லது வால்வு யாக மூடப்படுமா என்பதை வால்வு கட்டுப்பாட்டு பொறிமுறைக்கு செல்லும் எனவே இந்த ஒரு பக்க மின்னழுத்த சென்சார் இருக்கும் அங்கு தானியங்கி மின்னழுத்த சீராக்கி இருக்கும் இது தூண்டுதல் அமைப்பு மற்றும் இது ஜெனரேட்டர் புலம் மற்றும் இது ΔQ ci இது ஒட்டுமொத்தமாக சிங்சரோனோஸ் ஜெனரேட்டரின் LFC மற்றும் AVR ஆகும் இது ஒன்றாக உள்ளது இது ஒரு திட்ட வரைபடம் ஆனால் இந்த ஏவிஆர் உருவாக்கிய புலம் தூண்டுதல் அமைப்பு உண்மையில் வரும் பவர் சிஸ்டம் டைனமிக்ஸ் மற்றும் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட அனைத்து தோற்றங்களும் இங்கே மிகவும் எளிமையானவை ஆனால் அந்த விஷயங்கள் உங்களிடம் எளிதானவை அல்ல நீங்கள் பல விஷயங்களை யாக கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே எங்கள் வழக்குகள் என்னவென்றால் சுமை அதிர்வெண் கட்டுப்பாடு இந்த பகுதியை கருத்தில் கொள்ளாது இந்த பகுதியை கருத்தில் கொள்ளாது எனவே இது இந்த அமைப்பின் ஒட்டுமொத்த திட்ட வரைபடம் இப்போது ரியல் பவரின் சிறிய மாற்றங்கள் முக்கியமாக ரோட்டார் கோணத்தில் ஏற்படும் மாற்றங்களைப் பொறுத்தது δ அதிர்வெண் எதிர்வினை சக்தி முக்கியமாக ஜெனெரேஷனின் தூண்டுதலில் இருக்கும் மின்னழுத்த அளவைப் பொறுத்தது தூண்டுதல் அமைப்பு நேர மாறிலி உண்மையில் மிகச்சிறியதை விட மிகச்சிறியதாக இருக்கும் அதாவது இது ஒரு நிலையற்ற சிதைவு மிக வேகமாக உள்ளது மற்றும் எல்எஃப்சி இயக்கவியலை பாதிக்காது உண்மையில் நீங்கள் ஏவிஆர் லூப்பைக் கருத்தில் கொண்டால் இந்த எஸ்க்ஐடேசன் அமைப்பு அனைத்தும் நேர மாறிலி என்பதும் பிரைம் மூவர் இயக்கவியலுடன் ஒப்பிடும்போது மிகச் சிறியது எனவே நீங்கள் அவற்றை இணைக்க முயற்சித்தாலும் உண்மையில் இந்த எல்எஃப்சி பக்க இடைநிலை நடவடிக்கை யான நேரத்தில் தொடங்குகிறது அது ஒரு நிலையற்ற சிதைவு மிக வேகமாக இரண்டு அல்லது மூன்று வினாடிகளில் முழுமையாக முடிக்கப்படும் எனவே எல்எஃப்சி இயக்கவியலில் கிட்டத்தட்ட எந்த விளைவும் இருக்காது எனவே அதனால்தான் இந்த இரண்டு நபர்களும் இதை உங்கள் விஷயமாக கருதுகிறார்கள் உங்கள் ரியல் பவரின் அதிர்வெண் கட்டுப்பாடு மற்றும் ரியாக்ட்டிவ் பவர் மின்னழுத்த கட்டுப்பாடு என நீங்கள் தனித்தனியாக அழைக்கிறோம் இவ்வாறு எல்எஃப்சி லூப் மற்றும் ஏவிஆர் லூப்பிற்கு இடையேயான இணைப்பு புறக்கணிக்கத்தக்கது நீங்கள் இதைத் தவிர்க்கலாம் மற்றும் சுமை அதிர்வெண் மற்றும் தூண்டுதல் மின்னழுத்தக் கட்டுப்பாடு சுயாதீனமாக பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன அவை தனித்தனியானவை எனவே இதன்மூலம் ஸ்பீட் குவெர்னிங் முறையின் அடிப்படைகளுக்கு வருவோம் எனவே வேகத்தை நிர்வகிப்பதற்கான அடிப்படைக் கருத்தை நீங்கள் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட கருவி மூலம் விளக்கலாம் படம் 2 இல் காட்டப்பட்டுள்ளது எனவே உங்களிடம் தனிமைப்படுத்தப்பட்ட சுமை உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அது ஒன்றோடொன்று இணைக்கப்படவில்லை என்றால் நீராவி அது அனல் மின் நிலையம் நீர் என்றால் அது நீர்மின் நிலையம் மற்றும் இது விசையாழி இதை நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் டார்க்கு Tm என்று அழைக்கிறீர்கள் இது எலக்ட்ரிகல் டார்க்கு Te மெக்கானிக்கல் எனர்ஜி Pm மற்றும் இது ஒரு ஜெனரேட்டர் இது ஒரு திட்ட வரைபடம் மற்றும் இது சுமை அதிர்வெண் அல்லது வேகம் கவர்னர் எனவே இது உண்மையில் டர்பைன் ஜெனரேட்டர் தண்டு வேகத்தை யாக உணர முடியும் எனவே இந்த ஜெனரேட்டர் லோக்கல் லோடை வழங்குகிறது எனவே நீர் என்பது நீருக்கான நீர்மின் நிலையம் மற்றும் வெப்பத்திற்கான நீராவி மின்நிலையம் இது ஒரு எளிய திட்ட வரைபடம் கவர்னர் டர்பைன் மற்றும் ஜெனரேட்டர் தனிமைப்படுத்தப்பட்ட சுமைக்கு லோடை வழங்குகிறது எனவே இது திட்ட வரைபடம் நாம் அடுத்து வருவோம் அடுத்து அந்த ஐசோக்ரோனஸ் கவர்னர் ஐசோக்ரோனஸ் கவர்னர் என்றால் அது ஒரு நிலையான வேகம் என்று நீங்கள் அறியலாம் ஐசோக்ரோனஸ் அர்த்தம் நிலையான வேகம் எனவே ஒரு ஐசோக்ரோனஸ் கவர்னர் டர்பைன் வால்வு அல்லது கேட்டை செய்து அதிர்வெண்ணை பெயரளவு மதிப்புக்கு கொண்டு வர வேண்டும் அதாவது நீராவி ஆலையின் விஷயத்தில் அது வால்வு அல்லது நீர்மின் நிலையத்தின் ஹைட்ரோ கேட் அதிர்வெண்ணைக் கொண்டுவர இருக்கும் இயல்பு நிலைக்கு நீங்கள் பெயரளவு மதிப்பு என்று அழைக்கிறீர்கள் நான் இந்த வரைபடத்தை காட்டியுள்ளேன் இது உங்கள் பிஎம் மற்றும் இது மின்சக்தி வெளியீடு இங்கே காட்டப்படவில்லை நாம் இந்த அனைத்து பகுப்பாய்வுகளையும் கருதினால் டர்பைன்இழப்பில்லாதது என்று நாம் கருதுவோம் எனவே டர்பைன்இழப்பற்றது எனவே ஒவ்வொரு யூனிட்டிலும் P m மற்றும் P அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும் அது இழப்பில்லாதது எனவே இப்போது இதிலிருந்து இது ஒரு டர்போ ஜெனரேட்டர் தண்டு இது P m ஆனால் வேகத்தை இங்கிருந்து உணர முடியும் எனவே இது ஒரு குறிப்பு அதிர்வெண் f r என்று கூறுகிறது இது ω r கூட பிரச்சனையாக இருக்காது இதுதான் உங்கள் அதிர்வெண் இந்த தண்டுகளில் இருந்து உணரப்படும் வேகம் உணரப்படுகிறது எனவே இது அதிர்வெண் வடிவத்தில் வைக்கலாம் இது பிளஸ் இது மைனஸ் எனவே ΔF என்பது F F r க்கு சமம் இது அதிர்வெண் உரிமை மாற்றம் மற்றும் இது சில நிலையான சொல் K ஐ எடுத்துக்கொள்கிறது இது ஒரு ஒருங்கிணைப்பான் மற்றும் இதன் வெளியீடு E உண்மையில் வால்வு அல்லது கேட் நிலை உண்மையில் சிக்னல் இங்கே வருகிறது அது வால்வு அல்லது ஹைட்ரோகேட் நீராவியை கட்டுப்படுத்துகிறது நீராவி மின் நிலையத்தின் விஷயத்தில் வால்வு அல்லது உங்கள் நீர்மின் நிலையத்தின் ஹைட்ரோகேட் மற்றும் இது டர்பைன்விசையாழியாக இருக்கலாம் அல்லது நீங்கள் மீண்டும் சூடாக்காத விசையாழியாக இருக்கலாம் அல்லது உங்களின் வெப்ப டர்பைன்என்று அழைக்கப்படும் ஒரே அடிப்படை விஷயம் விசையாழிக்கான இழப்பற்றது என கருதுவோம் நீராவி வால்வு அல்லது ஹைட்ரோகேட் விஷயத்தில் இது வால்வு ஆகும் இது ஒரு ஐசோக்ரோனஸ் கவர்னரின் திட்ட வரைபடம் ஆனால் இந்த ஐசோக்ரோனஸ் கவர்னரை நீங்கள் அழைப்பது இது போன்ற செயல்பாட்டிற்கு ஏற்றது நீங்கள் ஒரே ஒரு ஜெனரேட்டர் மற்றும் நீங்கள் அழைப்பது உங்கள் சுமை என்று நீங்கள் அழைப்பது உங்களிடம் இரண்டு ஜெனரேட்டர்கள் இருந்தால் ஒரு ஜெனரேட்டர் இரண்டு மற்றும் எண் முக்கியமல்ல ஆனால் ஒரு ஜெனரேட்டர் மட்டுமே சுமை வழங்க வேண்டும் இரண்டு ஜெனரேட்டர்கள் இருந்தால் பின்னர் ஐசோக்ரோனஸ் கவர்னருக்கு சிக்கல் இருக்கும் ஏனென்றால் குறிப்பு அதிர்வெண் அமைப்பை கைமுறையாக யாக அமைப்பீர்கள் அவ்வாறான நிலையில் நீங்கள் அதை இரண்டு அல்லது 3 ஜெனரேட்டர்கள் மற்றும் மனிதப் பிழையினால் அமைக்கும் போது அது கான்ஸ்டாக இருக்க முடியாது அந்த வழக்கில் தண்டு மட்டத்தில் ஒரு ஜெனரேட்டருக்கான இந்த வேறுபாடு மற்றொரு ஜெனரேட்டராக இருக்கும் எனவே அனைத்து ஜெனரேட்டர் தண்டு அதிர்வெண்ணை தங்கள் குறிப்பு மதிப்புக்கு அமைக்க முயற்சிப்பார்கள் எனவே அவர்களிடையே ஒரு சண்டை இருக்கும் அதனால்தான் ஐசோக்ரோனஸ் கவர்னர் ஒரே ஒரு யூனிட் உரிமைக்கு மட்டுமே பொருத்தமானது ஆகையால் இது உண்மையில் படம் 3 நான் உங்களுக்காக இங்கே எழுதியுள்ளேன் என்று சொன்னேன் எனவே படம் 3 உண்மையில் ஒரு ஐசோக்ரோனஸ் வேக ஆட்சி முறையின் வரைபடத்தைக் காட்டுகிறது எனவே அதிர்வெண் விலகல் ΔF அல்லது வேக விலகல் to க்கு சமமான பிழை சமிக்ஞை ω ω r க்கு சமம் என்றால் அது பெருக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஆதாயம் இருக்கிறது இந்த ஆதாயம் பெருக்கப்பட்டு கட்டுப்பாட்டு சமிக்ஞையை உருவாக்க ஒருங்கிணைக்கப்பட்டு ΔE உற்பத்தி செய்யப்படுகிறது அது நீராவி டர்பைன்அல்லது வாயில்கள் நீராவி டர்பைன்வழக்கில் முக்கிய நீராவி விநியோக வால்வுகளை செயல்படுத்துகிறது அதாவது இந்த வரைபடம் ஒரு ஜெனரேட்டர் தனிமைப்படுத்தப்பட்ட சுமையை வழங்கும்போது அல்லது பல மல்டி ஜெனரேட்டர் அமைப்பில் ஒரு ஜெனரேட்டர் மட்டுமே தேவைப்படும் போது ஐசோக்ரோனஸ் கவர்னர் நன்றாக வேலை செய்கிறது ஏனென்றால் உங்கள் மல்டி ஜெனரேட்டருக்கு உங்கள் ஐசோக்ரோனஸ் கவர்னர் நல்லது இருப்பினும் கணினியுடன் இணைக்கப்பட்ட ஜெனரேட்டர்களுக்கு இடையில் சுமை பகிர்வுக்கு பண்பு அல்லது வேக கட்டுப்பாடு வழங்கப்பட வேண்டும் இல்லையெனில் அது சிக்கலை உருவாக்கும் எனவே நீங்கள் இந்த ஐசோக்ரோனஸ் கவர்னர் என்று அழைக்கப்படுவது ஒரே ஒரு ஜெனரேட்டரை மட்டுமே வழங்குவதற்கு ஏற்றது இப்போது வேக வீழ்ச்சி பண்பு கொண்ட கவர்னர்கள் இப்போது பார்த்தோம் ஆனால் இங்கே உங்கள் பின்னூட்டப் பாதையில் ஒன்றைச் சேர்ப்போம் எனவே வேகக் குறைபாடுள்ள குணாதிசயங்களைக் கொண்ட கவர்னர்கள் நான் யாகக் காண்பிப்பேன் அது உங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இதுவே நீராவி வால்வு அல்லது வால்வு வாயில் இது டர்பைன் இது தண்டு இது வழக்கம் போல் ஜெனரேட்டருக்கு இது முன்பு இருந்தது ஆனால் இங்கே அது கூட்டல் கழித்தல் இப்போது மைனஸ் ΔF அது இங்கே இருந்தது எனவே இது ஒரு ΔF கருத்து உள்ளது எனவே இந்த K இருந்தது என்று நாங்கள் எடுத்துக்கொண்டோம் எனவே இங்கே நீங்கள் எடுத்தது ΔF இன் மைனஸ் மற்றும் இங்கிருந்து ஒரு பின்னூட்டம் உள்ளது R மற்றும் இது இப்போது K மற்றும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் எனவே இது உங்கள் சமிக்ஞை ΔE எனவே ஒரு பின்னூட்ட பாதை இங்கே வைக்கப்படுகிறது நாங்கள் R என்று அழைக்கும் கட்டுப்பாடு ஒரு வேக துளி பண்பு அல்லது உங்கள் கவர்னரின் ஒழுங்குமுறை அளவுரு என்று நீங்கள் அழைப்பது தான் எனவே இந்தப் பகுதி உண்மையில் உங்கள் கவர்னர் பகுதியாகும் இப்போது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஐசோக்ரோனஸ் கவர்னரைப் பெறும்போது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஜெனரேட்டிங் யூனிட்கள் ஒரே சிஸ்டம் ஐசோக்ரோனஸுடன் இணைக்கப்படும் போது ஐசோக்ரோனஸ் கவர்னரைப் பயன்படுத்த முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு ஜெனரேட்டிங் யூனிட்டும் துல்லியமாக அதே வேக அமைப்பை வைத்திருக்க வேண்டும் அதே வேக அமைப்பை கைமுறையாக செய்வது கடினம் சிறிய பிழை இருந்தால் அலகுகளுக்கிடையே இழுபறி இருக்கும் 2 அலகுகள் இருந்தால் அலகுகளுக்கு இடையில் இல்லையெனில் அவர்கள் போராடுவார்கள் ஒருவருக்கொருவர் மற்றும் ஒவ்வொருவரும் அதன் சொந்த அமைப்பிற்கு கணினி அதிர்வெண்ணைக் கட்டுப்படுத்த முயற்சிப்பார்கள் அதனால்தான் ஐசோக்ரோனஸ் கவர்னர் ஒரு ஜெனரேட்டர் மற்றும் ஒரு சுமை சப்ளை செய்யும் போது நீங்கள் பயன்படுத்தும்போது மட்டுமே பொருத்தமானது